விலங்கு செல் வளர்ப்பு அல்லது செல் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம் எனவே முதல் வாரத்தில் நாம் பாடத்தை அறிமுகப்படுத்தினோம் பின்னர் வளர்ப்பு செல்களின் உயிரியலின் வெவ்வேறு அம்சங்களை ஆராய்ந்தோம் அதனை நினைவுசெய்தொமேன்றால் எனவே செல்களை வளர்ப்பதைப் பற்றி நாம் பேசும்போது திசுக்களின் ஒரு பகுதியை எடுத்து அதை சஸ்பென்ஷன் செய்து அதை ஒரு வட்டிலின் மீது வளர்ப்பது என்று நாம் பேசினோம் எனவே நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் ஆக்ஸிஜனுக்கான இந்த செல்களின் தேவை என்ன என்பதாகும் எனவே கார்பன் டை ஆக்சைடுக்கு சரியான ஆக்ஸிஜன் சமநிலை பராமரிக்கப்படும் ஒரு நிலையை உருவாக்கும் சில வகையான நிலைமைகளைப் பற்றி நாம் பேசினோம் பின்னர் நீங்கள் செல்லை வளர்க்கும் வட்டிலானது விலங்கினுள் இருக்கும் செல்லின் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மாட்ரிக்ஸ் நிலையைப் பிரதிபலிக்க வேண்டும் மேலும் நாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸின் பங்கு பற்றி பேசினோம் செல்லின் விதியை நிர்ணயிப்பதில் இந்த சிமென்டிங் பொருட்கள் எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதைப் பற்றி பேசினோம் அதன்பிறகு நிச்சயமாக செல்ளின் ஒட்டிக்கொள்ளும் தன்மை பற்றி பேசும்போது ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய வகைப்பாடு பற்றி பேசினோம் நாம் வளர்க்கும் இது ஒட்டிக்கொள்ளும் செல்லா அல்லது ஒட்டிக்கொள்ளாத செல்லை வளர்க்கிறோமா இதைத் தொடர்ந்து செல் சுழற்சி முன்னேற்றம் பற்றி நாம் பேசினோம் நாம் வரையறுக்கப்பட்ட நேரப் பகுப்பினைக் கொண்ட செல்களைக் கையாளுகிறோமா அல்லது முழுமையாக மாறுபாடடைந்த செல்களைக் கையாள்கிறோமா என்று பார்த்தோம் மற்றும் சில சொற்களை அறிமுகப்படுத்தினோம் செல் சுழற்சியிலிருந்து செல் பகுப்பு இதனைத் தொடர்ந்து மாறுபாடடைதல் மற்றும் சில சமயங்களில் டி டிஃபெரென்ஷியேஷன் இங்கு வரையறைப்படி செல்கள் மாறுபாடடைதலுக்குப் பின் செய்யவேண்டிய அதன் செயல்பாட்டை நிரந்தரமாக இழக்க நேரிடுகின்றன பின்னர் நாம் டி அடாப்டேஷன் பற்றி பேசினோம் இங்கு சில குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் செல்கள் அதன் குறிப்பிட்ட செயல்பாட்டினை செய்யமுடியாமல் மாற்றியமைகிறது அல்லது அந்த செயல்பாட்டினை செய்யாது ஆனால் அது சரிசெய்யப்படலாம் வேறுவிதமாகக் கூறினால் டி அடாப்டேஷன் என்பது மீளக்கூடிய நிகழ்வு எனவே இவை சில புள்ளிகள் மற்றும் இறுதியாக ஒரு செல் வரிசை எத்தனை பசாஜுக்கு உட்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் உதாரணமாக நீங்கள் அழியாத ஒரு செல் வரிசையை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது அது எண்ணற்ற செல் சுழற்சிக்கு செல்லலாம் என்று வைத்துக்கொள்வோம் ஆனாலும் ஒரு அடிப்படை கேள்வி எழலாம் உண்மையில் நாம் பயன்படுத்தும் ஒரு செல்லை எத்தனை முறை பகுத்தலுக்கு உள்ளாக்க முடியும் அந்த நடைமுறை எண் என்ன எனவே ஒருவர் உண்மையில் அதனைத் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் ஒவ்வொரு பசாஜிலும் ஒரு செல் ஒரு வாழ்க்கைச் சுழற்சியைக் கடந்து செல்கிறது மேலும் செல் அதன் டீலோமியரில் சிலவற்றை இழக்கிறது இறுதியில் அதன் செயல்பாடுகளில் பலவிதமான சமரசம் ஏற்படுகிறது ஆனால் இது அனைத்தும் நீங்கள் செல்லை எவ்வாறு கையாளப்போகிறீர்கள் அல்லது எந்த நோக்கத்திற்காக நீங்கள் செல்லை வளர்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து அமையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சென்சார் பயன்பாட்டிற்காக இதைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது செல்லுலார் அளவில் நடக்கும் சில நிகழ்வுகளைப் புரிந்து கொள்ள அதைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது ஆன்டிபாடி உற்பத்தி போன்ற சில வகையான ஹைப்ரிடோமா நுட்பத்திற்கு இதைப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது வேறு சில x y z வேதிப்பொருள் உற்பத்திக்காகப் பயன்படுத்துகிறீர்களா எனவே நீங்கள் கையாளும் செல் வகையுடன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த குறிப்பிட்ட அம்சம் தீர்மானிக்கும் எனவே நாம் ஏற்கனவே கையாண்ட அம்சத்தை சுருக்கியும் பேசாத வேறு சில அம்சங்களையும் சேர்த்து இரண்டாவது வாரத்தை மீண்டும் தொடங்குவோம் எனவே நாம் வாரம் 2 விரிவுரை 1க்குள் நுழைகிறோம் W 2 L 1 எனவே வளர்ப்பு செல்களின் உயிரியலைப் பற்றிப் பேசிக்கொண்டு இருக்கிறோம் நாம் ஆக்ஸிஜன் மற்றும் CO2 சூழலைப் பற்றி ஏற்கனவே பேசினோம் நாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸைப் பற்றி பேசினோம் ஒட்டிக்கொள்ளும் மற்றும் ஒட்டிக்கொள்ளாத செல்கள் பற்றி பேசினோம் பிறகு செல் சுழற்சி முன்னேற்றம் பற்றி நாம் பேசினோம் எனவே நாம் மைட்டோசிஸ் நிலை G 1 நிலை உருவாக்க நிலை G 2 நிலை மற்றும் செல் பகுப்பு பற்றி பேசினோம் பின்னர் மாறுபாடடைதல் பற்றி பேசினோம் பின்னர் டி டிஃபரென்சியேஷன் மற்றும் டி அடாப்டேஷன் இவைகளையும் நாம் ஏற்கனவே உள்ளடக்கி பேசியுள்ளோம் எனவே இந்த பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்து முடித்திருக்கின்றோம் இந்தப்பகுதி நம்மிடம் உள்ளது நாம் கையாளும் வளர்ப்பு செல்களின் உயிரியலை முழுமையாகப் புரிந்துக்கொள்வதற்கு இன்னும் சில புள்ளிகள் உள்ளன நாம் கையாள்கிற விஷயங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று pH ஆகும் ஒரு செல் எந்த pH இன் கீழ் மாற்றியமைக்கப்படுகிறது எனவே பொதுவாக நமது உடல் PH 7 இல் உள்ளது என்பதை நாம் அறிவோம் ஆனால் நீங்கள் செல்களை வளர்க்கும் போது சில விஷயங்கள் உள்ளன அல்லது நாம் வேறு வழியில் அதனை சொல்லலாம் உங்கள் உடலில் செல்கள் வளரும் போது இந்த இரத்தம் நம்மிடம் உள்ளது அது உங்கள் உடலில் ஓடுகிறது இதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் புரதங்கள் உள்ளன எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் கரைசல் அந்த செல்கள் வளரும் இடத்தை தொடர்ந்து அடைந்து pH 7 ஐ உருவாக்குவதை உறுதிசெய்கிறது எனவே செல் வளர்ப்பினைப் பற்றி பேசும்போது உங்கள் கற்பனைக்காக அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இங்கே நம்மிடம் ஒரு வட்டில் அந்த வட்டிலில் இந்த அரை நிலவு வடிவத்தில் வளரும் செல்கள் உள்ளன இவை செல்கள் மற்றும் அவை வளரும் மீடியம் இங்கே உள்ளது இப்போது இந்த மீடியத்தின் pH ஐ ஒருவர் எவ்வாறு கையாள முடியும் மற்றும் எந்த pH யை இந்த செல்கள் விரும்பும் என்று நாம் எப்படி அறிவோம் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக உணவை மிகவும் அமிலத்தன்மை கொண்ட pH இல் ஜீரணிக்கும் இரைப்பை செல்களை நாம் வளர்க்க வேண்டும் உடலியல் பற்றிய நமது அறிவின் மூலம் இந்த அமில உற்பத்தி செல்கள் பெரைட்டல் செல்கள் செஃப் செல்கள் என்று நமக்குத் தெரியும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது மிகவும் அமிலமான pH இல் செயல்படுகிறது எனவே இது 7 க்கும் குறைவானது எனவே இதில் ஈடுபடும் செல்கள் பெரைட்டல் செல்கள் செஃப் செல்கள் இவை அனைத்தும் வெவ்வேறு செல்கள் இந்த செல்கள் ஒரு தற்காலிக காலத்திற்கு மிகக் குறைந்த pH அளவைத் தாங்கும் ஏனெனில் நிச்சயமாக வயிறு அமிலத்தால் நிரப்பப்பட்ட இடம் அல்ல இந்த செல்கள் ஹைட்ரஜன் அயனியை குளோரைடு அயனியுடன் வினைபுரிய வைத்து குறிப்பாக அமிலத்தை உருவாக்குகின்றன சரிதானே ஆனால் இது ஒவ்வொரு செல்லும் செய்யக்கூடியது அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் மேலும் குறிப்பிடத்தக்க செல்கள் உணவை செரிக்க இந்த அமிலத்தைப் பயன்படுத்துகின்றன அதன் பிறகு இந்த அமிலம் மீண்டும் உறிஞ்சப்படுகிறது அல்லது அது அழிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே தற்காலிக காலத்திற்கு நான் இரைப்பையில் ஒரு pH அளவுகோலினைக் கொண்டிருப்பேன் இந்த pH அளவுகோல் போன்றது எனவே இது 7 என்று நான் சொன்னால் இது ப்ளஸ் 7 ஆகும் இது மைனஸ் 7 ஆகும் அதாவது 7க்கு கீழே உள்ளது இது நிச்சயமாக அமிலப் பக்கமாகும் எனவே நாம் கவனிப்பது என்னவென்றால் செரிமானத்தின் போது அடிப்படைக் கோடு மதிப்பில் இருந்து இந்த சூழல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இப்படியே செல்லும் எனவே இதிலிருந்து நாம் உணர்ந்துகொள்வது என்னவென்றால் இரைப்பையில் உள்ள செல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மிகக் குறைந்த pH ஐத் தாங்கும் ஆனால் அந்த வகையான செயல்பாட்டை மீண்டும் பெற நாம் அத்தகைய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் எனவே இந்த வகையான செல்களை நாம் வளர்க்கிறோம் என்றால் அவை எந்த அளவு தாங்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல சில செல்கள் உள்ளன அவற்றை அந்த மாதிரியான pH அளவிற்குக் கொண்டுவந்தால் அவை இறந்துவிடும் அந்த மாதிரியான உயர் புரோட்டான் செறிவை அவற்றால் தாக்குப்பிடிக்க முடியாது சரிதானே எனவே ஒரு அமைப்பின் pH ஐப் பராமரிப்பது மிகவும் முக்கியமானது மற்றும் ஒரு செல் அதைத் தாங்கும் அளவின் எல்லையை அறிவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் நாம் செல்களை வளர்க்கும் போது செல்கள் உருவாக்கும் கழிபொருள்கள் அனைத்தையும் நாம் அகற்றுவதில்லை அது ஒருவகையான சூழ்நிலையை உருவாக்குகிறது அங்கு pH தானாகவே குறையும் சாத்தியம் எப்போதும் உள்ளது மற்றும் செல் வளர்ப்பில் நீங்கள் வட்டிலில் வளர்க்கும் செல்கள் அமில கட்டத்திற்குச் செல்லும் ஆபத்து எப்போதுமே உள்ளது எனவே இது ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் அந்த வரிசையில் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் நாம் pH பற்றி பேசினோம் இப்போது நாம் பேசிய அனைத்தையும் சேர்க்கலாம் எனவே இங்கே நாம் இப்போது pH பற்றிப் பேசினோம் அடுத்ததாகப் பேசுவது உதாரணத்திற்கு இங்கே செல்கள் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் என்று கருதிக்கொள்ளுங்கள் அவை ஒரு வட்டிலில் வளர்கின்றன இவை அனைத்தும் ஒட்டிக்கொள்ளும் செல்கள் மற்றும் இந்த ஒட்டிக்கொள்ளும் செல்கள் பகுப்படைகின்றன இதுதான் இவை வளரும் மீடியம் இப்போது இந்த நிலையில் பகுத்தலடையும் இந்த செல்களுக்கு ஆற்றல் தேவைப்படும் மற்றும் இந்த செல்களின் ஒரே ஆற்றல் ஆதாரம் மீடியம் மட்டுமே ஆகும் ஏனெனில் இந்த செல்கள் எதுவும் அவற்றின் சொந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்யவில்லை ஆற்றலைப் பெறுவதற்கு அவை மீடியத்தைச் சார்ந்து இருக்கின்றன இப்போது 2 விஷயங்களை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் நாம் எந்த வகையான மீடியத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை ஒருவர் அறிய வேண்டும் ஏனெனில் அடிப்படை உப்பு கரைசல் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருந்தாலும் உடலின் வெவ்வேறு இடங்களில் உடலின் வெவ்வேறு பகுதிகளில் குறிப்பிட்ட செல் வகைகளுக்கு என்றே பல கூடுதல் மூலக்கூறுகள் உள்ளன இந்த மூலக்கூறுகள் குறிப்பிட்ட செல் வகைகளுக்காக இருக்கும் அது எப்படி நடக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் எனவே இது போன்ற விஷயங்கள் நடக்கின்றன உதாரணமாக நீங்கள் உங்கள் உடலை நான் உங்களுக்கு காட்டிய அந்த பழைய ஒப்புமை கொண்டு பார்த்தால் இவை உங்கள் உடலில் உள்ள செல்களின் குழுக்கள் சில சிவப்பு சில பச்சை சில நீலம் மற்றும் இரத்த நாளங்கள் இப்படி பயணிக்கிறது இது தேவையான ஊட்டச்சத்துக்களை இங்கே கொண்டு வருகிறது ஆயினும் ஒவ்வொரு செல் வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட தேவை உள்ளது உதாரணமாக இந்த நீல செல்களின் குழுவிற்கு தேவைப்படும் பல காரணிகள் அவைகளைச் சுற்றியுள்ள சகோதர சகோதரிகள் மூலமாக சுரக்கப்படுகின்றன மற்றும் இரத்த நாளங்கள் மூலமாகவோ அல்லது நேரடி தொடர்பு மூலமாகவோ அவை இந்த செல்களுக்குக் கடத்தப்படுகிறது அல்லது இரத்தம் கொண்டுவருகின்ற குறிப்பிட்ட ஹார்மோன்கள் அல்லது வளர்ச்சி காரணிகளின் ஏற்பிகள் மிகவும் தனித்துவமானதாக குறிப்பிட்ட செல் வகையிடம் மட்டுமே இருக்கலாம் எனவே ஒரு விதத்தில் அந்த அடிப்படைக் கருத்துக்கு மீண்டும் வருகிறோம் அதாவது செல்கள் மிகவும் செயல்பாடுமிக்க சூழலில் உள்ளன மிக்க செயல்படு தன்மையைக் கொண்டவை மிகவும் மாறும் தன்மை கொண்டவை அதேசமயம் நாம் ஒரு செல் வளர்ப்பினைச் செய்யும்போதெல்லாம் அடிப்படையில் மிகவும் நிலையான மாதிரியைப் பின்பற்றுகிறோம் குறைந்தபட்சம் உலகம் முழுவதும் இப்போதுவரை பின்பற்றப்படும் பெரும்பாலான மாதிரிகள் மிகவும் நிலையான மாதிரிகளாக இருக்கின்றன எனவே ஒவ்வொரு செல் வகைக்கும் அதாவது நாம் ஏதேனும் குறிப்பிட்ட செல் வகையை பிற வகை செல்களின் கலப்பு இல்லாது தனியாக வளர்த்தால் அதற்கென்ற காரணிகள் தேவைப்படலாம் உதாரணமாக நான் இந்த நீல செல்களைத் தனியாக அல்லது சிவப்பு செல்களைத் தனியாக அல்லது பச்சை செல்களைத் தனியாக வளர்க்கிறேன் இங்கே எனக்கு செல் வகைக்கு ஏற்ற குறிப்பிட்ட மூலக்கூறுகள் தேவைப்படலாம் அவை பெரும்பாலும் ஹார்மோன்கள் மற்றும் வளர்ச்சி காரணிகள் வடிவில் வருகின்றன சிக்கல்தன்மை எங்கு வருகிறதென்றால் எடுத்துக்காட்டாக 2 வெவ்வேறு செல் வகைகளை அந்தச் சூழ்நிலையில் ஒன்றாக நான் வளர்க்க வேண்டுமென்றால் சிக்கல்தன்மை வருகிறது பாருங்கள் பச்சை செல்களுக்கு வேறு வகையான வளர்ச்சி காரணி தேவை மற்றும் சிவப்பு செல்களுக்கு வேறு வகையான வளர்ச்சி காரணி தேவை எனவே வெளியில் இருந்து நான் அளிக்கும் பச்சை நிற செல்களால் பெறப்பட்ட வளர்ச்சிக் காரணி சிவப்பு நிற செல்களுடன் தொடர்பு கொள்ளாது என்பதை நான் எப்படி உறுதிசெய்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு உள்ளது சிவப்பு நிற செல்களில் அதற்கான ஏற்பி இல்லை என்றால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி அல்லது சிவப்பு நிற செல்களில் அதற்கான ஏற்பி இருக்கலாம் மேலும் இதுவே சிக்கல்தன்மையை அதிகரிக்கிறது நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால் இரத்த நாளங்கள் இந்த வளர்ச்சி காரணிகள் அங்கு பிணைக்கப்படுவதை உறுதி செய்கின்றன ஆனால் அமைப்புக்கு வெளியே அந்த சிறப்புரிமை இழக்கப்படுகிறது எனவே அவை மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளரும் செல்களின் சிக்கலான சூழ்நிலையை மேலும் அதிகரிக்கிறது மேலும் நாம் பேசுகையில் நாம் ஆற்றல் மூலக்கூறைப் பற்றி பேசினோம் எனவே ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் அவற்றிற்கு குளுக்கோஸ் தான் உடனடியான ஆற்றல் மூலமாகும் எனவே நாம் உருவாக்கும் ஒவ்வொரு மீடியமும் குளுக்கோஸை ஆற்றலின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகக் கொண்டிருக்கும் மற்றும் கார்பனும் இருக்கும் ஆனால் இது சில சிக்கல்களுடன் வருகிறது இதற்கு நாம் பின்னர் வருவோம் நாம் குளுட்டமைன் மற்றும் பிற ஆதாரங்களைப் பயன்படுத்துகிறோம் ஒவ்வொன்றுக்கும் காரணம் உள்ளது எனவே இதனுடன் நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நாம் நிறைவு செய்த இந்த கடைசி பகுதியை இதற்கு முன் நாம் பார்த்தவைகளோடுச் சேர்ப்பேன் எனவே ஆக்ஸிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பற்றி நாம் பேசினோம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸைப் பற்றி நாம் பேசினோம் செல் சுழற்சி டி டிஃபெரென்ஷியேஷன் டி அடாப்டேஷன் பற்றி நாம் பேசினோம் நிச்சயமாக செல் வரிசைகளைப் பற்றி நாம் பேசினோம் இடையில் முதன்மை வளர்ப்பினைப் பற்றி சிறியதாக மிகச் சிறியதாக நாம் பேசினோம் மற்றும் பின்னர் pH அமில pH அல்லது கார pH பற்றி நாம் பேசினோம் இதில் பெரும்பாலான செல்ள் pH 7 இல் வளர்கின்றன மற்றும் மீடியம் வளர்ச்சி காரணிகள் ஹார்மோன்கள் மற்றும் ஆற்றல் மூலக்கூறுகளின் தேவை அல்லது கார்பன் ஆதாரங்களைப் பற்றி நாம் பேசினோம் எனவே இவைதான் ஒருவர் செல் வளர்ப்பு செய்யத் திட்டமிடும் போது ஒருவர் மனதில் கொள்ள வேண்டிய மிகவும் தேவையான அடிப்படையாகும் மற்றும் உங்களிடம் அடிப்படை உடலியல் அறிவு இருந்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் என் உடலுக்கு என்ன தேவை அதே நிலைதான் இங்கே உள்ளதா அல்லது அதே நிலையை ஒத்த நெருங்கிய நிலையை நான் வழங்க வேண்டுமா இப்போது ஆரம்ப வகுப்புகளில் ஒன்றில் நாம் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் நான் செல்களை வளர்க்கின்றபோதெல்லாம் எனவே உதாரணத்திற்கு பார்க்கவும் இது இன் விவோ உடலியல் அல்லது உடம்பிற்குள் நடக்கும் உடலியல் பற்றிய எனது அறிவு மற்றும் இங்கே எனது இன் விட்ரோ உடலியல் பற்றிய எனது அறிவு விட்ரோ உடலியல் பற்றி நாம் ஆக்ஸிஜன் CO2 விசை எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் மற்றும் pH வடிவத்தில் பேசினோம் நிச்சயமாக செல் சுழற்சி செல் வளர்ப்பு மீடியம் மற்றும் இதில் உங்களுக்கு வேண்டிய இந்த ஆற்றல் மூலம் வளர்ச்சி காரணிகள் மற்றும் ஹார்மோன்கள் பற்றி நாம் பேசினோம் இப்போது நீங்கள் தெரிந்துகொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த எல்லா நிலைகளிலும் செல்களை வளர்த்த பிறகு நமது குறிக்கோள் என்னவென்றால் முடிந்தவரை நாம் இவற்றை இன் விவோ நிலைமையுடன் ஏறக்குறைய ஒத்த அளவிலான நிலைமையில் வளர்த்தபிறகு இங்கு வளரும் செல்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அவற்றின் பண்புகள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு செல் ஒரு குறிப்பிட்ட அளவிலான செயல்பாட்டை உருவாக்குகிறது உதாரணமாக ஒரு நொதி மதிப்பீடு இது ஆக்ஸிஜனேற்றத்திற்கு எதிரான நொதியின் திறனைக் கொண்டுள்ளது மற்றும் அதனை ஒரு P அலகில் உற்பத்தி செய்கிறது இப்போது நான் அதை இன் விவோ நிலையுடன் ஒப்பிட வேண்டும் இந்த செல் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட ஒரு பண்பு அல்லது பல பண்புகளின் அளவீடு அளவுரு என்ன உண்மையில் எடுத்துக்காட்டாக நான் இன் விவோ நிலையில் இதன் செயல்பாட்டினை Y அச்சில் வைக்கிறேன் எனவே உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட பொருளின் செயல்பாடு இங்கே எங்காவது காணப்பட்டால் நான் எவ்வளவு தூரம் இன் விட்ரோ நிலையில் இருக்கிறேன் நான் அதை மீறுகிறேனா நான் அதன் கீழே இருக்கிறேனா நான் அதே அளவில் இருக்கிறேனா எனவே நான் எங்கே இருக்கிறேன் என்பதைப் பொறுத்து எந்த இன் விட்ரோ அமைப்பிலும் வளர்ந்து வரும் இந்த செல்லின் உயிரியலை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நான் அந்த செயல்பாட்டைச் செய்யவில்லை நான் இங்கே இருக்கிறேன் பூஜ்யம் எனவே நான் சிவப்பு நிறத்தில் சுற்றிக் கொண்டிருக்கும் இந்த இடங்கள்தான் நான் சொல்ல முயற்சிக்கும் P அலகு என்னும் ஒரு கற்பனை அம்சத்தின் இன் விட்ரோ உடலியல் ஆகும் எனவே வளர்ப்பு செல்லின் உயிரியலை நீங்கள் எவ்வளவு புரிந்து கொண்டீர்கள் மற்றும் ஒரு செயற்கை நிலையை உருவாக்குவதற்காக எந்த குறிப்பிட்ட திசுக்களின் செல் மாதிரியைப் பெற்றோமோ அந்த திசுக்களின் இன் வைவோ உடலியலை நாம் எவ்வளவு புரிந்துகொண்டோம் என்பதில்தான் உண்மையான சவால் வருகிறது எனவே அடிப்படை உடலியலைப் புரிந்துகொள்வதும் அதை இன் விட்ரோ உடலியலுடன் தொடர்புபடுத்துவதும் நிஜ வாழ்க்கையில் சோதனைத்தரவுகளின் மதிப்பை வெற்றிகரமாகச் செயல்படுத்துவதற்கும் இந்தப் பணியைச் செய்யும்போது நீங்கள் எதிர்கொள்ளும் குறுகிய வீழ்ச்சிகள் மற்றும் குறைபாடுகளைப் புரிந்துகொள்வதற்கும் மிகவும் முக்கியம் எனவே இதுதான் நமது முதல் வகுப்பு மற்றும் இரண்டாவது வாரம் நாம் தளவமைப்பு மற்றும் வடிவமைப்புகளுக்கு செல்வோம்

எனவே இந்த அடிப்படை தொடக்கத்துடன் அடுத்ததாக நமது நோக்கம் என்னவெனில் நாம் செல் வளர்ப்பு வசதியின் தளவமைப்பு மற்றும் வடிவமைப்பிற்குச் செல்ல வேண்டும் என்பதாகும் எனவே இங்கே நான் நிறைவு செய்கிறேன் தயவுசெய்து கருத்துகளைப் படித்து அதைப்பற்றி யோசியுங்கள் அதைப் பற்றி சிந்தித்து பாடத்தைப் பற்றிய உங்கள் சொந்த தத்துவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்